டேட்டா சயின்ஸ் லீனியர் அல்ஜீப்ரா பற்றிய விரிவுரைகளின் தொடரின் கடைசி விரிவுரை இதுவாகும் கடந்த வகுப்பில் நான் குறிப்பிட்டது போல இன்று ஈஜென்வெக்டர்களுக்கும் நாம் முன்னர் விவரித்த அடிப்படை சப்ஸ்பேஸ்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து உங்களுடன் பேசப்போகிறேன் கடந்த விரிவுரையில் ஈஜென்வெல்யூ ஈஜென்வெக்டர் ஈகிவேஷன் பற்றி பார்த்தோம் இந்த ஈகிவேஷன் A λ I 0 என்று அடைய வேண்டும் பொதுவாக இது λ இல் n டிகிரி இன் பலினோமினல் மாறும் என்பதையும் நாம் கண்டோம் இதன் பொருள் இந்த மேட்ரிக்ஸ் A ட்ருவாக இருந்தாலும் கூட ஒரு பலினோமினல் சமன்பாட்டிற்கான தீர்வுகள் உண்மையானவை அல்லது சிக்கலான சமமான மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் எனவே ஒரு பொது மேட்ரிக்ஸைப் பொறுத்தவரை நீங்கள் உண்மையான அல்லது சிக்கலான ஈஜென்வெல்யூக்களைக் கொண்டிருக்கலாம் நாம் Ax λ x என்ற சமன்பாட்டை எழுதுவதால் இந்த சமநிலை மதிப்புகள் சிக்கலானதாக மாறும்போதெல்லாம் ஈஜென்வெக்டர்களும் சிக்கலான வெக்டர் என்பதை கவனியுங்கள் எனவே இது பொதுவாக உண்மை இருப்பினும் மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக் மற்றும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகள் A Aᵀ வடிவத்தில் இருந்தால் இந்த மேட்ரிக்ஸ்க்குகளுக்கு சில நல்ல பண்புகள் உள்ளன அவை டேட்டா சயின்ஸ் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்ஸையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் ஒரு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக மாறும் மேலும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்ஸைக் கையாளும் பல நிகழ்வுகளும் உள்ளன எனவே டேட்டா சயின்ஸ் உள்ள வழிமுறைகளைப் பார்க்கும்போது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்ஸின் இந்த பண்புகள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்ஸின் முதல் சொத்து மேட்ரிக்ஸ் சமச்சீராக இருந்தால் ஈஜென்வெல்யூ எப்போதும் உண்மையானவை எனவே அந்த சிம்மெட்ரிக் அணி எதுவாக இருந்தாலும் இந்த பலினோமினல் எப்போதும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகளுக்கு உண்மையான தீர்வுகளைத் தரும் நான் முன்பு குறிப்பிட்டது போல இது உண்மையானதாக மாறிவிட்டால் ஈஜென்வெக்டர்களும் உண்மையானவை இப்போது ஒரு ஈஜென்வெல்யூஸ் மற்றும் ஈஜென்வெக்டர்களின் மற்றொரு அம்சம் முக்கியமானது எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் A இருந்தால் எனக்கு n முதல் n வரை வெவ்வேறு ஈஜென்வெல்யூக்கள் இருந்தால் அவை அனைத்தும் வேறுபட்டவை பின்னர் நான் நிச்சயமாக அவற்றுடன் தொடர்புடைய n லீனியர் இன்டெபேன்டென்ட் ஈஜென்வெக்டர்களைக் கொண்டிருப்பேன் νn வரை எல்லா வழிகளிலும் இருப்பினும் மீண்டும் மீண்டும் சில குறிப்பிட்ட மதிப்புகள் இருந்தால் எனவே எடுத்துக்காட்டாக ஈஜென்வெல்யூ λ₁ மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு வழக்கை நாம் எடுத்துக் கொண்டால் நான் சில பலினோமினல் கொண்டிருக்கலாம் எனவே பலினோமினல் அசல் பலினோமினல் ஈஜென்வெல்யூவைக் கொண்டுள்ளது λ₁ இரண்டு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது பின்னர் மற்றொரு n 2 வரிசை பலினோமினல் உள்ளது இது உங்களுக்கு n 2 பிற தீர்வுகளைத் தரும் இப்போது இந்த விஷயத்தில் நான் இதை மீண்டும் மீண்டும் செய்தால் இந்த ஈஜென்வெல்யூவில் 2 ஈஜென்வெக்டர்கள் உள்ளன அவை இன்டெபேன்டென்ட் அல்லது அதற்கு ஒரு ஈஜென்வெக்டர் மட்டுமே இருக்கலாம் n லீனியர் இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்களைக் கண்டுபிடிப்பது எந்தவொரு பொது மேட்ரிக்ஸுக்கும் எப்போதும் உத்தரவாதம் அளிக்கப்படுவதில்லை மேலும் எந்தவொரு பொது மேட்ரிக்ஸிற்கும் ஈஜென்வெக்டர்கள் சிக்கலானதாக இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவோம் எவ்வாறாயினும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி நாம் பேசும்போது ஈஜென்வெல்யூக்கள்உண்மையானவை ஈஜென்வெக்டர்கள் உண்மையானவை என்று நாம் உறுதியாகக் கூறலாம் மேலும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்குகளுக்கு n லீனியர் இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்களைக் கொண்டிருக்கும் என்று உத்தரவாதம் அளிக்கிறோம் எஜென்வெல்யூக்கள் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் வருகின்றன என்பது முக்கியமல்ல சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸின் ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு அங்கு ஈஜென்வெல்யூக்கள் பல முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன எனவே அடையாள மேட்ரிக்ஸை எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கே இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் ஈஜென்வெல்யூ λ 1 உள்ளது இது மூன்று முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது ஆனால் அதற்கு மூன்று இண்டிபேன்டென்ட் ஈஜென்வெக்டர்கள் இருக்கும் 1 0 0 0 1 0 மற்றும் 0 0 ஆகவே இது மீண்டும் மீண்டும் சமமான மதிப்புகள் மூன்று முறை ஆகும் ஆனால் மூன்று இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்கள் உள்ளன எனவே இதுவும் நாம் மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான முடிவு கடைசி ஸ்லைடில் நான் குறிப்பிட்டது போல டேட்டா சயின்ஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்குகளுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு உண்மையில் Aᵀ A அல்லது AAᵀ வகையின் சிம்மெட்ரிக் மேட்ரிக்குகள் பெரும்பாலும் டேட்டா சென்ஸ் கணக்கீடுகளில் சந்திக்கப்படுகின்றன இந்த இரண்டு மேட்ரிஸ்களும் சிம்மெட்ரிக் என்பதை கவனியுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக நான் Aᵀ Aᵀ ஐ எடுத்துக் கொண்டால் இது Aᵀ ஆக இருக்கும் Aᵀ இது Aᵀ A ஆக இருக்கும் எனவே மேட்ரிக்ஸின் இடமாற்றம் ஒன்றே நீங்கள் அதை சரிபார்க்கலாம் AAᵀ அதே யோசனையின் மூலம் சிம்மெட்ரிக் ஆகும் எனவே Aᵀ A அல்லது AAᵀ வடிவத்தின் மேட்ரிக்ஸ்க்குகள் இரண்டும் சிம்மெட்ரிக் மற்றும் அவை பெரும்பாலும் சந்திக்கப்படுகின்றன டேட்டா சயின்ஸ் நாம் கணக்கீடுகளைச் செய்யும்போது முந்தைய ஸ்லைடில் இருந்து நமக்கு உணர்த்துவது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸின் ஈஜென்வெல்யூக்கள் உண்மையானவை என்று நான் குறிப்பிட்டேன் ஈஜென்வெல்யூக்கள் ரியல் என்றும் நாம் கூறலாம் அவை நெகடிவ்யானவை அல்ல அதாவது அவை 0 அல்லது பொசிட்டிவ்வாக இருக்கும் ஆனால் ஈஜென்வெல்யூக்கள் எதுவும் நெகடிவ்வகா இருக்காது எனவே இது நாம் பயன்படுத்தும் மற்றொரு முக்கியமான யோசனை நாம் டேட்டா சயின்ஸ் உபயோகிக்கும் கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ்ப் பார்ப்போம் இந்த Aᵀ A மற்றும் Aᵀ ஆகியவை சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகள் என்பதும் உண்மை இந்த படிவத்தின் மேட்ரிக்ஸ்க்குகளுக்கும் n லீனியர் இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்கள் இருக்கும் என்று உத்தரவாதம் அளிக்கிறது எனவே இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது டேட்டா சயின்ஸ் கணக்கீடுகளில் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்ஸின் முக்கியத்துவம் காரணமாக ஈஜென்வெக்டர்களுக்கும் காலம்கள் ஸ்பேஸ் இடையிலான தொடர்பை ஒரு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸிற்கான நல் ஸ்பேஸ் பார்க்கப் போகிறோம் இந்த முடிவுகளில் சில சிம்மெட்ரிக் அல்லாத மேட்ரிக்ஸ்க்குகளுக்கும் மாற்றப்படும் ஆனால் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகளுக்கு இவை அனைத்தும் நாம் பயன்படுத்தக்கூடிய முடிவுகள் எனவே நாம் மீண்டும் ஈஜென்வெல்யூ ஈஜென்வெக்டர் ஈகிவேஷன்ற்குச் செல்கிறோம் Aν என்பது λv இப்போது நாம் பேசப்போகும் இந்த முடிவு அணி ஒரு சிம்மெட்ரிக் இல்லையா என்பது உண்மைதான் Aν λv எனில் கேள்வி 0 ஆக இருக்கும்போது என்ன ஆகும் இது ஈஜென்வெல்யூக்களில் ஒன்று 0 ஆகிறது ஆகவே ஈஜென்வெல்யூக்களில் ஒன்று 0 ஆகும்போது இந்த ஈகிவேஷன் Aν 0 ஆகும் ஆகவே நாம் v ஈஜென்வெல்யூ 0 உடன் ஒத்த ஒரு ஈஜென்வெக்டராக விளக்கலாம் இந்த ஈகிவேஷன் நாம் முன்பே பார்த்தோம் நாங்கள் மேட்ரிக்ஸ்க்குகளுக்கான வெவ்வேறு சப்ஸ்பேஸ்களைப் பற்றி பேசினோம் நல் ஸ்பேஸ் வெக்டர்ஸ் A β வடிவத்தில் இருப்பதைக் கண்டோம் நமது ஆரம்ப விரிவுரைகளில் ஒன்றிலிருந்து 0 ஆகும் இதுவும் இந்த வடிவமும் ஒன்றே என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே இதன் அடிப்படையில் இதன் பொருள் ν இது ஈஜென்வெல்யூக்கு ஒத்த ஒரு ஈஜென்வெக்டர் λ 0 ஒரு நல் ஸ்பேஸ் வெக்டர் ஆகும் ஏனெனில் இது இங்கே நாம் வைத்திருக்கும் வடிவத்தில் மட்டுமே உள்ளது எனவே 0 ஈஜென்வெல்யூக்களுடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர்கள் அசல் மேட்ரிக்ஸின் நல் ஸ்பேஸ் உள்ளன என்று நாம் கூறலாம் மாறாக ஒரு ஈஜென்வெக்டருடன் தொடர்புடைய ஈஜென்வெல்யூ 0 இல்லை என்றால் அந்த ஈஜென்வெக்டர் A இன் நல் ஸ்பேஸ் இருக்க முடியாது எனவே இவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான முடிவுகள் எனவே ஈஜென்வெக்டர்கள் நல் ஸ்பேஸ் உடன் இணைக்கப்படுவது இதுதான் ஈஜென் மதிப்புகள் எதுவும் பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால் அடிப்படையில் மேட்ரிக்ஸ் A புள் ரேங்க்ரேங்கில் மற்றும் அதாவது என்னால் ஒருபோதும் A ν 0 ஐ தீர்க்க முடியாது எனவே A புள் ரேங்கில் இருந்தால் அது சாத்தியமில்லை எனவே A புள் ரேங்க் இருந்தால் இதை நாம் தீர்க்க முடியாது மற்றும் நான் த்ரிவள் எனவே λ இருக்கும் போதெல்லாம் லாம்ப்டாக்கள் அத்தகையவை பூஜ்ஜியமாக ஈஜென்வெல்யூ இல்லை அதாவது ஒரு புள் ரேங்க் மேட்ரிக்ஸ் அதாவது 0 0 என்பது போன்ற ஈஜென்வெக்டர் இல்லை அதாவது நல் ஸ்பேஸ்வெக்டர்ஸ் இல்லை என்று பொருள் இப்போது ஈஜென்வெக்டர்களுக்கும் காலம்கள் ஸ்பேஸ் இடையிலான தொடர்பைப் பார்ப்போம் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு முடிவைக் காட்டப் போகிறேன் இந்த முடிவு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகளுக்கு சரியானதாக இருக்கும் ஒரு சிம்மெட்ரிக் அணி A என்று வைத்துக் கொள்வோம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் மற்றும் சிம்மெட்ரிக் அணி A n ரியல் ஈஜென்வெல்யூக்கள் கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் இந்த ஈஜென்வெல்யூக்கள் r 0 என்று வைத்துக் கொள்வோம் எனவே இந்த r 0 ஆகவும் இருக்கலாம் அதாவது பூஜ்ஜியமான ஈஜென்வெல்யூ இல்லை எனவே அப்போதும் கூட இந்த விவாதம் அனைத்தும் செல்லுபடியாகும் ஆனால் ஒரு பொதுவான விஷயமாக r ஈஜென்வெல்யூ 0 என்று வைத்துக் கொள்வோம் எனவே r பூஜ்ஜிய ஈஜென்வெல்யூ உள்ளன இந்த அணி n ஆல் n என்று நாம் கருதுவதால் r இன் 0 உண்மையான ஈஜென்வெல்யூக்கள் இருக்கும் எனவே n r பூஜ்ஜியமற்ற ஈஜென்வெல்யூக்கள் இருக்கும் முந்தைய ஸ்லைடில் இருந்து இந்த r 0 ஈஜென்வெல்யூ உடன் தொடர்புடைய r ஈஜென்வெக்தார் அனைத்தும் நல் ஸ்பேஸ் உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் எனவே என்னிடம் r 0 ஈஜென்வெல்யூக்கள் இருப்பதால் இதற்கு ஒத்த r ஈஜென்வெக்டர்கள் இருக்கும் எனவே இந்த r ஈஜென்வெக்டர்கள் அனைத்தும் நல் ஸ்பேஸ்உள்ளன அதாவது நல் ஸ்பேஸ் பரிமாணம் r என்று பொருள் ஏனெனில் நல் ஸ்பேஸ் r வெக்டர்ஸ் உள்ளன மற்றும் ரேங்க் பூஜ்ய தேற்றத்திலிருந்து இந்த வழக்கில் ரேங்க் பூஜ்யம் காலம்கள்களின் எண்ணிக்கை n நல் ஸ்பேஸ்r ஈஜென்வெக்டர்கள் இருப்பதால் பூஜ்யம் r ஆகும் எனவே மேட்ரிக்ஸின் ரேங்க் n r ஆக இருக்க வேண்டும் எனவே அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம் மேலும் காலம்கள் ரேங்க் ரோ ரேங்க் மேட்ரிக்ஸின் ரேங்க் n r என்பதால் காலம்கள் ரேங்க் n r ஆக இருக்க வேண்டும் இது அடிப்படையில் மேட்ரிக்ஸின் காலம்கள்களில் n r இண்டிபெண்டெண்ட் வெக்டர்ஸ் உள்ளன என்பதாகும் எனவே நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பின்வருமாறு இந்த காலம்கள் ஸ்பேஸ்ற்கு என்ன அடிப்படை அமைக்கப்படலாம் என்று நாம் கேட்கலாம் அல்லது காலம்கள்களின் ஸ்பேஸ் நாம் பயன்படுத்தக்கூடிய n r இண்டிபெண்டெண்ட் வெக்டர்ஸ் என்னவாக இருக்கும் எனவே இப்போது வரை நாம் விவாதித்தவற்றின் அடிப்படையில் நாம் கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன முதலில் கடைசி ஸ்லைடில் நாம் பேசிய n r ஈஜென்வெக்டர்கள் ஈஜென்வெக்டர்இல்லாதவை λ 0 உடன் ஒத்திருப்பதைக் கவனியுங்கள் அவை நல் ஸ்பேஸ் இருக்க முடியாது ஏனெனில் λ என்பது 0 இலிருந்து வேறுபட்ட ஒரு எண் எனவே இந்த n r eigenvectors அணி A இன் நல் ஸ்பேஸ்இருக்க முடியாது எனவே இவை அனைத்தையும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகளுக்கு விவாதிக்கிறோம் இந்த n ஈஜென்வெக்டர்கள் அனைத்தும் இண்டிபெண்டெண்ட்னவை என்பதை நாம் அறிவோம் சிம்மெட்ரிக் அணி என்ன என்பதைப் பொருட்படுத்தாமல் நாங்கள் சொன்னதால் நாம் எப்போதும் n நேர்கோட்டு இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்களைப் பெறுவோம் எனவே இதன் பொருள் இந்த n r ஈஜென்வெக்டர்களும் இண்டிபெண்டெண்ட் இந்த இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்கள் ஒவ்வொன்றும் A இன் காலம்கள்களின் லீனியர் காம்பினேஷன் இருக்கும் என்பதையும் நாம் அறிவோம் இதைப் பார்க்க இந்த சமன்பாட்டைப் பார்ப்போம் எனவே இதை நான் A என அழைக்கலாம் இதை நான் ν₁ ν₁ vn என விரிவாக்கப் போகிறேன் இவை v இன் கூறுகள் என்பதைக் கவனியுங்கள் நாம் ஒரு ஈஜென்வெக்டரை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் இவை அந்த ஈஜென்வெக்டரில் உள்ள n கூறுகள் இதை நான் λ ν என்றும் இந்த காலம்கள் பெருக்கலை எவ்வாறு செய்வது இந்த காலம்கள் பெருக்கத்தை எவ்வாறு விளக்குவது என்பதற்கான முந்தைய விரிவுரையில் இருந்து இதை நீங்கள் A v2 இன் முதல் காலம்கள் ν₁ மடங்கு A இன் இரண்டாவது காலம்கள் என நினைக்கலாம் vn வகைகள் வரை எல்லா வழிகளிலும் A λ ν இன் n வது காலம்கள் இப்போது இந்த சமன்பாட்டில் இவை ஈஜென்வெக்டர் n இல் உள்ள கூறுகளாக இருக்கும் ஸ்கேலார் இவை காலம்கள் வெக்டர்ஸ் இது A இன் முதல் காலம்கள் A இன் இரண்டாவது காலம்கள் இது A இன் n வது காலம்கள் சை இது மீண்டும் ஒரு ஸ்கேலார் λ இது v உடன் தொடர்புடைய ஈஜென்வெல்யூ ஆகும் எனவே இது எந்த n r ஈஜென்வெக்டர்களும் உண்மையாக இருக்கலாம் அவை இந்த மேட்ரிக்ஸின் நல் ஸ்பேஸ்இல்லை இப்போது λ ஐ மறுபுறம் கொண்டு செல்லுங்கள் எனவே இந்த சமன்பாட்டை நீங்கள் v v1 by λ A1 ஆகவும் vn by λ Anஆகவும் இருக்கும் மீண்டும் v1 என்பது ஒரு ஸ்கேலார் λ ஒரு ஸ்கேலார் எனவே இவை அனைத்தும் இந்த காலம்கள்களை பெருக்க நாம் பயன்படுத்தும் மாறிலிகள் இப்போது நீங்கள் தெளிவாகக் காண்பீர்கள் இந்த ஒவ்வொரு ஈஜென்வெக்டர்களும் n r ஈஜென்வெக்டர் என்பது A இன் காலம்கள்களின் நேரியல் இணைப்பாகும் எனவே இது போன்ற n r லீனியர் லீனியர்லீ இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றும் A இன் காலம்கள்களின் சேர்க்கைகள் ஆகும் மேலும் காலம்கள் இடத்தின் பரிமாணம் n r வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த காலம்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக் கொண்டால் A1 to An இவை வெறும் n r லீனியர் இண்டிபெண்டெண்ட் வெக்டர்ஸ் பயன்படுத்தி குறிப்பிடப்படுகின்றன இப்போது இந்த உண்மைகள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும்போது இது n r ஈஜென் வெக்டர்ஸ் லீனியர் முறையில் இண்டிபெண்டெண்ட் இருக்கின்றன அவை A இன் காலம்கள்களின் சேர்க்கைகள் A இன் இண்டிபெண்டெண்ட் காலம்கள்களின் எண்ணிக்கை n r ஆக மட்டுமே இருக்க முடியும் எனவே சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸிற்கான பூஜ்ஜியமற்ற ஈஜென்வெல்யூக்களுடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர்கள் காலம்கள் ஸ்பேஸ் ஒரு அடிப்படையை உருவாக்குகின்றன என்பதை இது குறிக்கிறது எனவே இந்த யோசனைகள் அனைத்தையும் கொண்டு நான் உங்களுக்குக் காட்ட விரும்பிய முக்கியமான முடிவு இது இப்போது மீண்டும் இந்த முடிவுகளை நாம் பின்னர் சில டேட்டா சயின்ஸ் வழிமுறைகளைப் பார்க்கும்போது பயன்படுத்துவோம் எனவே இவை அனைத்தும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் புரிந்துகொள்ள ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வடிவத்தில் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ்ஐ இங்கே கருத்தில் கொள்வோம் இது 3 by 3 மேட்ரிக்ஸ் ஆகும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இது ஒரு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் எனவே நீங்கள் Aᵀ A ஐ பார்க்கும் போது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்ஸில் எப்போதும் உண்மையான ஈஜென்வெல்யூக்கள் இருக்கும் என்றும் இதற்கான ஈஜென்வெல்யூ கணக்கீட்டைச் செய்யும்போது நீங்கள் ஈஜென்வெல்யூ கணக்கீடு செய்யும் முறை நீங்கள் தீர்மானிக்கும் A λ I 0 ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் மூன்றாவது வரிசை பலினோமினல் பெறப் போகிறீர்கள் நீங்கள் அதை 0 என அமைக்கிறீர்கள் இந்த பலினோமினல் மூன்று தீர்வுகளை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இவை 0 1 2 தீர்வாக மாறும் மேலும் நீங்கள் இந்த தீர்வுகள் ஒவ்வொன்றையும் எடுத்து பின்னர் அதை மீண்டும் மாற்றி பின்னர் Ax λ x க்கு தீர்க்கவும் இது மற்றும் இது வழங்கிய மூன்று ஈஜென்வெக்டர்களைப் பெறுவீர்கள் எங்கள் விவாதத்திலிருந்து இது λ 0 உடன் ஒத்த ஒரு ஈஜென்வெக்டர் என்பதால் இது இந்த அணி A இன் நல் ஸ்பேஸ் இருக்கப் போகிறது இவை மீதமுள்ள 2 இந்த 2 ஐ எவ்வாறு பெறுவது இது 3 1 n n by n எனவே இது A3 மேட்ரிக்ஸ்க்ஸைப் ஆல் 3 மேட்ரிக்ஸ் மற்றும் பூஜ்யம் 1 ஆகும் ஏனெனில் λ 0 க்கு ஒத்த ஒரே ஒரு ஈஜென்வெக்டர் மட்டுமே உள்ளது எனவே எனக்கு 2 லீனியர் இண்டிபெண்டெண்ட் வெக்டர்ஸ் கிடைக்கின்றன கடைசி ஸ்லைடில் நாங்கள் இணைப்புகளைப் பற்றி விவாதித்தபோது இந்த இரண்டு ஈஜென்வெக்டர்களும் காலம்கள் இடத்தில் அல்லது வேறு வார்த்தைகளில் இருக்கும் என்று நாங்கள் கூறுகிறோம் இந்த மூன்று காலம்கள்களையும் வெறுமனே இந்த இரண்டின் லீனியர் காம்பினேஷன் எழுதலாம் நாங்கள் A முறை ν₁ மல்டிப்ளை செய்யும்போது இது 0 க்குச் செல்லும் என்பதும் நமக்கு தெரியும் எனவே இவை அனைத்தையும் அடுத்த ஸ்லைடில் சரிபார்க்கலாம் எனவே முதலில் A முறை சரிபார்க்கலாம் எனவே இது ஒரு மேட்ரிக்ஸ் எனக்கு ஒரு v1 முறை உள்ளது இங்கே நீங்கள் இந்த கணக்கீட்டைச் செய்யும்போது 0 0 0 ஐப் பெறுவீர்கள் என்பதை நாம் எளிதாகக் காணலாம் இது பூஜ்ஜிய ஈஜென்வெல்யூவுடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர் என்பதை இது காட்டுகிறது சுவாரஸ்யமாக எங்கள் ஆரம்ப சொற்பொழிவுகளில் நல் ஸ்பேஸ்பற்றி பேசினோம் பின்னர் நல் ஸ்பேஸ் வெக்டர் மாறிகளுக்கு இடையிலான உறவை அடையாளம் காட்டுகிறது என்றோம் இப்போது இந்த ஈஜென்வெக்டர் நல் ஸ்பேஸ்இருப்பதால் ஈஜென்வெக்டருடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர் பூஜ்ஜிய ஈஜென்வெல்யூ அல்லது பூஜ்ஜிய ஈஜென்வெல்யூக்களுடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர்களுடன் தொடர்புடையது மாறிகளுக்கு இடையிலான உறவுகளை அடையாளம் காணுங்கள் ஏனெனில் இந்த ஈஜென்வெக்டர்கள் மேட்ரிக்ஸின் நல் ஸ்பேஸ் உள்ளன எனவே இது நாம் செய்யக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு எனவே வேரியபிள் இடையேயான உறவுகளை அடையாளம் காண பூஜ்ஜிய ஈஜென்வெல்யூவுடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர்களைப் பயன்படுத்தலாம் இப்போது கடைசியாக கீழே காட்டப்பட்டுள்ள மற்ற இரண்டு ஈஜென்வெக்டர்களை சரிபார்க்கலாம் இது மற்ற இரண்டு சமநிலை மதிப்புகளுக்கானது காலம்கள் இடத்தை பரப்புங்கள் எனவே நான் இங்கு செய்திருப்பது என்னவென்றால் இந்த காலம்கள்களில் ஒவ்வொன்றையும் மேட்ரிக்ஸ் A இலிருந்து எடுத்துள்ளேன் எனவே இது காலம் 1 எனவே இது A₁ இது A₂ மற்றும் இது A₃ காலம் 1 6 மடங்கு ν₂ காலம் 2 8 மடங்கு ν₂ மற்றும் காலம் 3 2 முறை ν 3 எனவே A₁ A₂ மற்றும் A3 ஆகியவை லீனியர் மற்றும் v2 and ν3 ஆகியவை லீனியர் காம்பினேஷன் என்று சொல்லலாம் எனவே v2 மற்றும் ν 3 மேட்ரிக்ஸ் A காலம் ஸ்பேஸ்ற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது எனவே சுருக்கமாக எங்களிடம் Ax λ x உள்ளது மேலும் இந்த விரிவுரையில் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்ஸில் நாங்கள் பெரும்பாலும் கவனம் செலுத்தினோம் எனவே நாம் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகள் இருந்தால் அவை உண்மையான சமமான மதிப்புகளைக் கொண்டுள்ளன என்பதைக் கண்டோம் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகளில் n லீனியர் இண்டிபெண்டெண்ட் ஈஜென்வெக்டர்கள் இருப்பதையும் நாம் கண்டோம் இந்த விரிவுரையில் நாம் விவரித்த சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்குகளுக்கு A இன் காலம் நல் ஸ்பேஸ் ஈஜென்வெல்யூக்களுடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர்கள் மேட்ரிக்ஸ் A நான் ஸிரோ ஈஜென்வெல்யூக்களுடன் தொடர்புடைய ஈஜென்வெக்டர்கள் பரவுகின்றன என்பதைக் கண்டோம் எனவே இதன் மூலம் லீனியர் ஆல்சீப்ரா வரும் மிக முக்கியமான அடிப்படைக் கருத்துக்களை நாங்கள் விவரித்தோம் அதைத் தொடர்ந்து வரும் பாடத்தில் நாம் கொஞ்சம் பயன்படுத்துவோம் பின்னடைவு பகுப்பாய்வில் லீனியர் ஆல்சீப்ரா பாகங்கள் பயன்படுத்தப்படும் இந்த பாடத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த யோசனைகள் பல வகைப்படுத்தலைச் செய்யும் வழிமுறைகளிலும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஹாஃப் ஸ்பேஸ் பற்றி பேசினோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டேட்டா சயின்ஸ் வழிமுறையிலும் ஈஜென்வெல்யூஸ் மற்றும் ஜென்வெக்டர்களின் கருத்து மிகவும் அதிகமாகப் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பிட்ட முனை என்பது ஒரு வழிமுறை ஆகும் இது ப்ரின்சிபிள் காம்பௌண்ட் அனாலிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது இது இந்த பாடத்திட்டத்தில் பின்னர் விவாதிப்போம் அங்கு நல் ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் மற்றும் பல பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் கற்பிக்கப் போகும் சில விஷயங்களைப் புரிந்துகொள்ள நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான கருத்துகளைப் பற்றிய புரிதலை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் என்று நம்புகிறேன் நான் முன்பு குறிப்பிட்டது போல லீனியர் ஆல்சீப்ரா ஒரு பரந்த தலைப்பு பல யோசனைகள் உள்ளன எப்படி இந்த யோசனைகள் எவ்வாறு மொழிபெயர்க்கப்படுகின்றனமாற்றப்படுகின்றன அவற்றில் எது சிம்மெட்ரிக் அல்லாத மேட்ரிக்ஸ்க்குகளுக்கு பொருந்தும் அல்லது பொருந்தாது முந்தைய விரிவுரைல் இருதந்து அந்தக் கருத்துக்களில் சிலவற்றை நாம் எவ்வாறு உருவாக்குவது என்பது பல நல்ல லீனியர் ஆல்சீப்ரா புத்தகங்களில் காணப்படுகிறது எவ்வாறாயினும் பொறியியலாளர்களுக்கான டேட்டா சயின்ஸ் குறித்த இந்த முதல் பாடத்திட்டத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப் போகிற மிக முக்கியமான கருத்துக்களை உண்மையிலேயே கூறுவதே இங்குள்ள எங்கள் நோக்கமாகும் அடுத்த பாடத்திட்டத்தை நாம் கற்பிக்கும் போது லீனியர் ஆல்சீப்ரா மேம்பட்ட தலைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் நாம் கற்பிக்கும் மேம்பட்ட மெஷின் லேர்னிங் நுட்பங்களில் அந்த கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இதன் மூலம் லீனியர் அல்ஜீப்ரா பற்றிய இந்த தொடர் விரிவுரையை முடிக்கின்றோம் அடுத்த விரிவுரை டேட்டா சயின்ஸ் புள்ளிவிவரங்களைப் பயன்படுத்துவது பற்றியதாக இருக்கும் எனது சக பேராசிரியர் ஷங்கர் நரசிம்மனால் கற்பிக்கப்படும் புள்ளிவிவரங்கள் குறித்த பாடத்தை முடித்தபிறகு உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று நம்புகிறேன்